கடைசி வகுப்பில் பலவீனமான இரட்டைக் கோட்பாடு மற்றும் உகந்த அளவுகோல் தேற்றத்தைக் கண்டோம் பலவீனமான இருமைக் கோட்பாடு முதன்மை மற்றும் இரட்டை ஆகியவற்றுடன் சாத்தியமான தீர்வுகளை தொடர்புபடுத்த முயற்சிக்கிறது மேலும் பலவீனமான இருமைக் கோட்பாடு கூறுகிறது அதிகபட்சமயமாக்கலுக்கான முதன்மை ஒவ்வொரு சாத்தியமான தீர்வும் முதன்மையானதுக்கான ஒவ்வொரு சாத்தியமான தீர்வையும் விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ ஒரு புறநிலை செயல்பாட்டு மதிப்பை இரட்டை கொண்டிருக்கும் எனவே பலவீனமான இரட்டைக் கோட்பாட்டைக் கண்டோம் மேலும் இரட்டைக்கான ஒவ்வொரு சாத்தியமான தீர்வும் அதிகபட்ச சிக்கலுக்கான ஒவ்வொரு சாத்தியமான தீர்வையும் விட ஒரு புறநிலை செயல்பாட்டு மதிப்பைக் கொண்டிருக்கும் என்பதைப் புரிந்துகொண்டோம் எனவே சாத்தியமான தீர்வுகளை தொடர்புபடுத்த முயற்சிக்கிறோம் பின்னர் உகந்த அளவுகோல் தேற்றத்தைப் பார்த்தோம் முதல்முறையாக அவை இரண்டின் உகந்த தீர்வுகளையும் தொடர்புபடுத்த முயற்சித்தோம் மேலும் முதன்மைக்கு ஒரு சாத்தியமான தீர்வையும் இரட்டைக்கு மற்றொரு சாத்தியமான தீர்வையும் நாம் கண்டுபிடிக்க முடிந்தால் புறநிலை செயல்பாட்டு மதிப்புகள் சமமாக இருந்தால் அவை முறையே முதன்மை மற்றும் இரட்டைக்கு உகந்தவை என்று கூறினார் இப்போது நாம் ஒரு முக்கிய இரட்டைக் கோட்பாட்டிற்குச் செல்கிறோம் இது முதன்மை மற்றும் இரட்டை சாத்தியமான தீர்வுகளைக் கொண்டிருந்தால் சுயாதீனமாக இரண்டுமே சாத்தியமான தீர்வுகளைக் கொண்டிருந்தால் இரண்டுமே புறநிலை செயல்பாட்டின் அதே மதிப்புடன் உகந்த தீர்வுகளைக் கொண்டிருக்கும் இப்போது உகந்த அளவுகோல் தேற்றத்தைப் பொறுத்து இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உகந்த அளவுகோல் தேற்றம் என்பது மிகவும் ஒத்த ஒன்றைக் குறிக்கிறது ஆனால் உகந்த அளவுகோல் தேற்றம் அதை வேறு கோணத்தில் பார்க்கிறது முதன்மையான மற்றும் இரட்டை மற்றும் புறநிலை செயல்பாட்டு மதிப்புகள் சமமாக இருப்பதற்கு என்னால் சாத்தியமான தீர்வைக் கண்டுபிடிக்க முடிந்தால் அவை உகந்தவை என்று அது கூறுகிறது பிரதான இரட்டைக் கோட்பாடு கூறுகிறது முதன்மையான மற்றும் சாத்தியமான ஒரு தீர்வைக் கண்டுபிடிக்க முடிந்தால் இரட்டைக்கு மற்றொரு சாத்தியமான தீர்வு அவை புறநிலை செயல்பாட்டின் அதே மதிப்பைக் கொண்டிருக்கவில்லை உதாரணமாக நான் பார்த்துக் கொண்டிருந்தால் 19 உடன் முதன்மையானவருக்கு இந்த சாத்தியமான தீர்வைப் பார்க்கிறேன் என்றால் இந்த சாத்தியமான தீர்வை நான் 135 உடன் இரட்டை பார்க்கிறேன் நான் மதிப்பீடு செய்யவில்லை இவற்றில் எதையும் நான் மதிப்பீடு செய்யவில்லை இதை நான் மதிப்பீடு செய்யவில்லை இதை மதிப்பீடு செய்யவில்லை என்று சொல்லலாம் எனவே இப்போதே எனது தகவல் என்னவென்றால் நான் முதன்மையானவருக்கு சாத்தியமான தீர்வைக் கொண்டுள்ளேன் இரட்டைக்கு சாத்தியமான தீர்வு என்னிடம் உள்ளது புறநிலை செயல்பாடு மதிப்புகள் வேறுபட்டவை ஆனால் இந்த இரண்டையும் மட்டும் அடிப்படையாகக் கொண்டு இப்போது முதன்மையான மற்றும் இரட்டை இருக்கும் உகந்த தீர்வுகள் அது மட்டுமல்லாமல் புறநிலை செயல்பாட்டின் மதிப்பு ஒரே மாதிரியாக இருக்கும் இது எங்கள் முக்கிய இரட்டைக் கோட்பாடு இப்போது இது எதையாவது வழிநடத்துகிறது இப்போது முதன்மையானது அதிகபட்ச சிக்கலாக இருந்தால் ஒவ்வொரு நேரியல் நிரலாக்க சிக்கலையும் நாங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்டோம் மூன்று விஷயங்கள் மட்டுமே இருக்கும் அது ஒரு தீர்வைக் கொடுக்கும் அல்லது அது வரம்பற்றதாக இருக்கும் அல்லது அது அணுக முடியாததாக இருக்கும் எனவே எங்களிடம் அதிகபட்சமயமாக்கல் சிக்கல் இருந்தால் அது எல்லையற்றது அதாவது சாத்தியமான தீர்வுகளுக்கான புறநிலை செயல்பாட்டு மதிப்பு முடிவிலி வரை செல்லலாம் பலவீனமான இருமை தேற்றம் எவ்வாறு செயல்படுகிறது இப்போது பலவீனமான இருமைக் கோட்பாடு இரட்டைக்கு சாத்தியமான தீர்வுகள் இருந்தால் இரட்டைக்கான ஒவ்வொரு சாத்தியமான தீர்வும் ஒரு புறநிலை செயல்பாட்டு மதிப்பைக் கொண்டிருக்க வேண்டும் இது முதன்மையான ஒவ்வொரு சாத்தியமான தீர்வையும் விட அதிகமாகும் முதன்மையானது முடிவிலி வரை செல்லும் மதிப்புகள் மூலம் ப்ரிமால் சாத்தியமான தீர்வுகளைக் கொண்டிருக்கலாம் எனவே இப்போது என்ன நடக்கிறது ஆகவே முதன்மை அதிகரிப்பு எல்லையற்றதாக இருந்தால் வெளிப்படையாக இரட்டைக்கு சாத்தியமான தீர்வை நாம் கொண்டிருக்க முடியாது என்று கூறுவோம் ஏனெனில் இரட்டைக்கான ஒவ்வொரு சாத்தியமான தீர்வும் இப்போது முடிவிலிக்கு மிக நெருக்கமான புறநிலை செயல்பாட்டு மதிப்புகளைக் கொண்டிருக்க வேண்டும் அது சாத்தியமில்லை பின்னர் இரட்டை அணுக முடியாததாகிவிடும் எனவே முதன்மையானது வரம்பற்றதாக இருக்கும்போது முதன்மை அதிகரிப்பு வரம்பற்றதாக இருக்கும்போது இரட்டைக் குறைத்தல் சாத்தியமற்றது இப்போது நடக்கக்கூடிய மற்ற விஷயம் முதன்மையானது சாத்தியமற்றது என்றால் இரட்டைக்கு என்ன நடக்கும் முதன்மை அதிகரிப்பு அணுக முடியாததாக இருந்தால் தர்க்கரீதியாக இரட்டை விருப்பம் என்று கூறுவோம் வரம்பற்றதாக மாறும் ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது இரட்டை வரம்பற்றதாக மாறலாம் அல்லது அது அணுக முடியாததாகிவிடும் ஆகவே இந்த இரண்டு விஷயங்களும் நிகழலாம் இது அதிகபட்சமாக இருக்கும் முதன்மையானது அதிகரிக்கும் போது இந்த பிரச்சினையின் வேறு சில அம்சங்களுக்கு நாங்கள் செல்கிறோம் இது இங்கே உள்ளது இப்போது நேரியல் நிரலாக்கத்தின் அடிப்படை தேற்றத்தைப் பார்க்கிறோம் இது இப்போது வரை நாம் கற்றுக்கொண்ட எல்லா விஷயங்களையும் தொடர்புபடுத்துகிறது ஒவ்வொரு நேரியல் நிரலாக்க சிக்கலும் சாத்தியமான அல்லது வரம்பற்ற அல்லது அணுக முடியாதது இதுதான் நான் மூன்று விஷயங்களை மட்டுமே குறிப்பிட முடியும் அது சாத்தியமான அல்லது வரம்பற்ற அல்லது சாத்தியமற்றது இது ஒரு சாத்தியமான தீர்வைக் கொண்டிருந்தால் அதற்கு ஒரு அடிப்படை சாத்தியமான தீர்வு உள்ளது இப்போது மூன்று நிகழ்வுகளில் இது சாத்தியமான வழக்கில் ஒரு சாத்தியமான தீர்வைக் கொண்டிருக்கும் இந்த விஷயத்தில் இது ஒரு சாத்தியமான தீர்வைக் கொண்டிருக்கும் இந்த வழக்கில் இது ஒரு சாத்தியமான தீர்வையும் கொண்டிருக்கும் இந்த இரண்டு நிகழ்வுகளிலும் நாம் கவனமாக உணர்ந்தால் குறைந்தபட்சம் ஒரு அடிப்படை சாத்தியமான தீர்வு இருந்தது குறைந்தபட்சம் ஒரு மூலையில் இருந்தது எனவே இது ஒரு சாத்தியமான தீர்வைக் கொண்டிருந்தால் அதற்கு ஒரு அடிப்படை சாத்தியமான தீர்வு உள்ளது அதற்கு உகந்த தீர்வு இருந்தால் குறைந்தபட்சம் ஒரு மூலையில் புள்ளி தீர்வு உகந்ததாக இருக்கும் அல்லது இந்த நேரத்தில் உகந்த தீர்வு ஒரு மூலையில் புள்ளி தீர்வு என்று கூறுவோம் புறநிலை செயல்பாட்டுக் கோடு எவருக்கும் இணையாக இருக்கும்போது பல மூல புள்ளி தீர்வுகள் உகந்ததாக இருக்கும் ஒரே ஒரு வழக்கு எனவே இரண்டு மாறி வழக்கில் அது இணையாக மாறும்போது அது வரைபடத்தை விட்டு வெளியேறும்போது அது ஒரு மூலையில் இருந்து செல்லாது அது கோட்டின் வழியாகவே செல்லும் எனவே நமக்கு பல உகந்ததாக இருக்கும் எனவே இது ஒன்றுக்கு மேற்பட்ட மூலையில் உள்ள தீர்வு உகந்ததாக இருக்கும் எனவே பொதுவான யோசனை என்னவென்றால் அது சாத்தியமானால் அது அடிப்படை சாத்தியமானது அதாவது இது ஒரு மூலையில் புள்ளி தீர்வைக் கொண்டுள்ளது மற்றும் அது சாத்தியமற்றது என்றால் வெளிப்படையாக சாத்தியமான பகுதி எதுவும் இல்லை எனவே இது நேரியல் நிரலாக்கத்தின் அடிப்படை தேற்றம் என்று அழைக்கப்படுகிறது மிக முக்கியமான புரிதல் என்னவென்றால் ஒவ்வொரு நேரியல் நிரலாக்க சிக்கலும் சாத்தியமான அல்லது வரம்பற்ற அல்லது அணுக முடியாதது இந்த மூன்று விஷயங்கள் மட்டுமே நடக்கும் பின்னர் இந்த இரண்டு முடிவுகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது முதன்மை அதிகபட்சமயமாக்கல் வரம்பற்றதாக இருந்தால் இரட்டை அணுக முடியாதது குறைத்தல் என்பது சாத்தியமற்றது முதன்மை அதிகரிப்பு அணுக முடியாததாக இருந்தால் இரட்டை வரம்பற்றது அல்லது அது அணுக முடியாதது எனவே இது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் இப்போது நாம் மற்றொரு முக்கியமான அம்சத்திற்கு செல்கிறோம் மற்றொரு முக்கியமான தேற்றம் இது பாராட்டு மந்தநிலை தேற்றம் என்று அழைக்கப்படுகிறது இப்போது இந்த பாராட்டு மந்தமான தேற்றம் என்ன இந்த சிக்கலுக்கு சில குறிப்புகளை அறிமுகப்படுத்தியுள்ளோம் எக்ஸ் மற்றும் ஒய் முறையே முதன்மை மற்றும் இரட்டைக்கான உகந்த தீர்வுகள் மற்றும் யு மற்றும் வி ஆகியவை உகந்த நிலையில் உள்ள முதன்மை மற்றும் இரட்டை மந்தமான மாறிகளின் மதிப்புகள் பின்னர் X V Y U 0 பொதுவாக XV YU 0 எனக் கூறப்படுகிறது இப்போது இந்த குறியீடுகளை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் எப்போதும் உகந்த தீர்வைக் குறிக்கப் பயன்படுகிறது எனவே எக்ஸ் என்பது ப்ரைமலுக்கான உகந்த தீர்வாகும் ஆரம்பத்தில் இருந்து ப்ரிமல் அதிகபட்சம் என்று கருதுவோம் ஒய் இரட்டைக்கு உகந்த தீர்வு யு மற்றும் வி ஆகியவை தொடர்புடைய ஸ்லாக் மாறிகள் இப்போது முதலில் நாம் ஒரு எடுத்துக்காட்டை எடுத்து பாராட்டு மந்தமான தேற்றத்தை விளக்குவோம் பின்னர் உகந்த தீர்வைக் கண்டறிய பாராட்டு மந்தநிலை தேற்றம் எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் என்பதையும் விளக்குவோம் எனவே 3X1 3X2 ≤ 21 க்கு உட்பட்ட எங்கள் பிரச்சினையான 10X1 9X2 உடன் தொடங்குவோம் எனவே இதை 3X1 3X2 X3 21 4X1 3X2 X4 24 என எழுதியிருப்போம் இப்போது X3 எழுதுவதற்கு பதிலாக மற்றும் எக்ஸ் 4 நாங்கள் u1 மற்றும் u2 ஐ எழுதுகிறோம் நாங்கள் u1 மற்றும் u2 ஐ எழுதுகிறோம் U1 என்பது முதல் கட்டுப்பாட்டுக்கான மந்தமான மாறி மற்றும் இரண்டாவது தடைக்கான u2 என்பது மந்தமான மாறி என்பதைக் குறிக்க எனவே u1 u2 ≥ 0 மற்றும் நமக்கு 0u1 0u2 இருக்கும் எனவே u1 உடன் ஒத்துப்போவது முதல் கட்டுப்பாட்டுடன் தொடர்புடைய மந்தமான மாறியாக இருக்கும் u2 இரண்டாவது கட்டுப்பாட்டுடன் தொடர்புடைய மந்தமான மாறியாக இருக்கும் மேலும் உகந்த தீர்வு X1 3 X2 4 உடன் Z 66 சிம்ப்ளக்ஸ் சொற்களிலிருந்து எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 ஆகியவை இருந்தன அடிப்படை அவை கரைசலில் இருந்தன எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 அடிப்படை அல்லாதவை அவை கரைசலில் இல்லை அவை 0 ஆக சரி செய்யப்பட்டன எனவே எக்ஸ் 3 எக்ஸ் 4 0 இல் சரி செய்யப்பட்டது எனவே யு 1 யு 2 0 ஆகும் அதைப் பார்க்க மற்றொரு வழி என்னவென்றால் எக்ஸ் 1 3 மற்றும் எக்ஸ் 2 4 என்றால் திரும்பிச் சென்று முதல் சமன்பாட்டில் மாற்றவும் எனவே 3 X 3 9 3 X 4 12 21 ஆகும் எனவே u1 0 ஆக மாறும் 4 X 3 12 4 X 3 12 24 எனவே u2 0 எனவே முதன்மைக்கான உகந்த தீர்வு இப்போது எக்ஸ் எக்ஸ் எக்ஸ் 1 எக்ஸ் 2 ஐ 3 மற்றும் 4 ஆகவும் யு யு 1 யு 2 ஐ 0 மற்றும் 0 ஆகவும் கொண்டிருக்கும் இப்போது இந்த சிக்கலின் இரட்டை எழுதுவோம் இப்போது இந்த சிக்கலின் இரட்டை எங்களுக்குத் தெரியும் இந்த இரட்டையை ஏற்கனவே பல முறை பார்த்தோம் எனவே 21Y1 24Y2 ஐக் குறைப்பதே இரட்டை நாம் 3Y1 4Y2 ≥ 10 எழுதியிருப்போம் 3Y1 4Y2 X3 10 3Y1 3Y2 X4 9 இப்போது X3 மற்றும் X4 அல்லது Y3 மற்றும் அதற்கு பதிலாக எழுதுவதற்கு பதிலாக Y4 எனவே 3Y1 4Y2 Y3 10 நாங்கள் எழுதியிருப்போம் 3Y1 3Y2 Y4 9 நாங்கள் எழுதியிருப்போம் எனவே Y3 மற்றும் Y4 ஐ மந்தமான மாறிகள் என்று எழுதுவதற்கு பதிலாக v1 மற்றும் v2 ஐ மந்தமான மாறிகள் என்று எழுதுகிறோம் எனவே வி 1 என்பது முதல் இரட்டைக் கட்டுப்பாட்டுடன் தொடர்புடைய மந்தமான மாறி மற்றும் வி 2 என்பது இரண்டாவது இரட்டைக் கட்டுப்பாட்டுடன் தொடர்புடைய மந்தமான மாறி இப்போது உகந்த அளவுகோல் தேற்றம் குறித்த எங்கள் விவாதத்தின் அடிப்படையில் 21 உகந்த தீர்வு என்பதை இப்போது அறிவோம் ஏனெனில் 21 சாத்தியமானது 2 X 3 6 6 4 10 3 2 6 3 9 சாத்தியமானது இது முதன்மையான மற்றொரு தீர்வின் புறநிலை செயல்பாட்டின் அதே மதிப்பைக் கொண்டுள்ளது எனவே இது உகந்ததாகும் எனவே இப்போது Y1 2 மற்றும் Y2 1 ஆக இருக்கும்போது நாங்கள் திரும்பிச் சென்று மாற்றுகிறோம் எனவே 6 4 10 v1 0 6 3 9 v2 0 ஐ வைக்கும் எனவே இப்போது நாம் உகந்த தீர்வை சுயாதீனமாக எழுதியுள்ளோம் முதன்மை மற்றும் இரட்டைக்கான உகந்த தீர்வுக்கு இப்போது நாம் மீண்டும் பாராட்டு மந்தநிலைக்கு செல்கிறோம் எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியவை உகந்த தீர்வுகள் எனவே எக்ஸ் என்பது எக்ஸ் 1 3 எக்ஸ் 2 4 ஒய் என்பது ஒய் 1 2 ஒய் 2 1 யு மற்றும் வி ஆகியவை ஸ்லாக்குகளின் மதிப்புகள் எனவே u1 0 u2 0 v1 0 v2 0 பின்னர் XV YU 0 எனவே Xv என்றால் என்ன நமக்கு ப்ரிமலில் X1 மற்றும் X2 உள்ளது இரட்டிப்பில் v1 மற்றும் v2 உள்ளன நாம் முதன்முதலில் u1 மற்றும் u2 இரட்டையில் Y1 மற்றும் Y2 ஆகியவற்றைக் கொண்டிருங்கள் எனவே Xv என்றால் X1 v1 X2 v2 Yu என்றால் Y1 u1 Y2 u2 இப்போது X1v1 X2v2 Y1 u1 Y2 u2 0 மற்றும் X1 X2 Y1 Y2 u1 u2 v1 v2 அனைத்தும் 0 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ உள்ளன எனவே தனிப்பட்ட சொற்கள் 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே X1v1 0 X2v2 0 Y1u1 0 Y2u2 0 அதுதான் பாராட்டு மந்தநிலை நமக்கு சொல்கிறது இப்போது சென்று சென்று பார்ப்போம் எக்ஸ் 1 3 வி 1 0 எனவே எக்ஸ் 1 வி 1 0 எக்ஸ் 2 4 வி 2 0 எக்ஸ் 2 வி 2 0 ஒய் 1 2 யு 1 0 Y1 u1 என்பது 0 Y2 1 u2 0 Y2 u2 என்பது 0 ஆகவே உகந்த நிலையில் நிரப்பு மந்தநிலை நிலைமைகள் திருப்தி அடைவதைக் காண்கிறோம் அடுத்த வகுப்பில் பாராட்டு மந்தமான தேற்றத்தின் இன்னும் சில அம்சங்களையும் அடுத்த சில தொகுதிகளில் இருமையின் இன்னும் சில முடிவுகளையும் விளக்கங்களையும் காண்போம்